எனவே 1D உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் எனவே ஒரு பரிமாணம் எனவே தீர்வு EE0ejk zzx வடிவத்தில் இருக்கும் எனவே இதுபோன்ற ஒன்றைச் சொல்வோம் எனவே ஒரு பரிமாண வேவ் எந்த திசையில் பயணிக்கிறது மாணவர் சரி ± z உடன் z திசையில் எதுவாக இருந்தாலும் எனவே இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் நான் வரையறுத்துள்ள அந்த ஆபரேட்டர்களை நான் பயன்படுத்த வேண்டும் மற்றும் இரண்டு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளையும் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் எனவே முதல் சமன்பாடு உதாரணமாக இருக்கும் E இன் கர்ல் இது நான் பயன்படுத்தும் முதல் சமன்பாடு இப்போது நான் இந்த ∇exE ஆபரேட்டரை எழுதுகிறேன் எனவே தெளிவுக்காக இதை எழுதுவேன் எனவே x y z பின்னர் 1ex 1ey 1ez இங்கே நான் என்ன எழுத வேண்டும் மாணவர் Ex இது எனது முன்னாள் கூறு எந்த கூறு இங்கிருந்து தப்பிக்கிறது மாணவர் சரி y உங்கள் திசை மட்டுமே உங்கள் y கூறு உயிர்வாழப் போகிறது மற்றும் அதன் மதிப்பு இருக்கப் போகிறதா மாணவர் ∇e× E ≡ y ∂Ex∂z மாணவர் Ex இன் டெல் z ஆல் டெல் மாணவர் ஒரு உள்ளது Z கூறு இல்லை ஏனெனில்Ex இன் d dy 0 எனவே இது எனக்கு ஒரு jkzezejk zzy ஐ வழங்கப் போகிறது இது எனது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளுக்கு சமமாக இருக்கும் என்று எனக்குத் தெரியும் ∇e× E ≡ y ∂Ex∂zjkzezejk zzy jωμH மாணவர் எனவே நான் எதிர்பார்த்த மின்சார புலம் x காந்தப்புலம் y உடன் உள்ளது எனவே y கூறுகளை Hx ejk zz ωμ என எழுதலாம் அதுதான் காந்தப்புலத்தின் y கூறு நான் என்ன செய்ய வேண்டும் நான் இன்னும் ஒரு உறவை விரும்பினால் இரண்டாவது மேக்ஸ்வெல்லின் சமன்பாட்டை நான் சரியாகப் பயன்படுத்த வேண்டும் எனவே இதை நான் செருக வேண்டும் இங்குதான் இப்போது இந்த உறவை நான் பயன்படுத்தும் போது e 'கள் மற்றும் h இன் சிறிய e' கள் மற்றும் சிறிய h 'கள் ஆகியவற்றுக்கு இடையேயான உறவைப் பெறுவேன் எனவே மீண்டும் x y z ∂∂x ∂∂y ∂∂z மேலும் என்னிடம் என்ன கூறுகள் உள்ளன 0 Hy 0 சரி இங்கிருந்து என்னென்ன கூறு உயிர்வாழ்கிறது மாணவர் x தொப்பி சரி நான் ஒரு x1hz∂Hy∂z ஐப் பெறப் போகிறேன் எனவே Hy க்கு ஒரு வெளிப்பாடு ஏற்கனவே உள்ளது எனவே அதை இங்கே மாற்றுவோம் எனவே நான் ஒன்றை பெறப் போகிறேன் ∇h× H ≡ jkz2 hz ez ωμ ejk zzx எனவே நான் ஏற்கனவே வைத்திருந்த Hy இன் மதிப்பை மாற்றியமைத்தேன் அது எனக்கு ஒரு jkz மற்றும் j k z ஐக் கொடுத்தது மற்றும் Hy க்கு ஏற்கனவே ஒரு kz இருந்தது எனவே இது kz2ωμ ஆல் தொடங்குகிறது hz ez டினாமினேட்டர் ஆக இருந்தது எனவே இயற்கணிதம் நன்றாக உள்ளது எனவே இது இதை நான் எதை தொடர்புபடுத்துவது சரி இந்த முழு விஷயமும் ∇h× H மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளால் இருக்க வேண்டும் jωεE இது jωεejk zzx க்கு சமம் அதாவது எனவே இந்த எளிய கடின வேலை அதற்கு சரியாக இல்லை நான் டெல் யை மறுவரையறை செய்கிறேன் அதுதான் நான் செய்தேன் எனவே இந்த இரண்டு விஷயங்களையும் இங்கே ஒப்பிட்டுப் பார்த்தால் நான் நிறைய சொற்களைக் குறிக்கும் அனைத்தும் ரத்துசெய்யப்படும் எடுத்துக்காட்டாக அதிவேகமானது ரத்துசெய்யப்படுகிறது j ரத்துசெய்கிறது வேறு எதுவும் ரத்து செய்யப்படுகிறதா இல்லை எனக்கு ஒரு kz2 கிடைக்கிறது டினாமினேட்டர்ஸ் எனது hz ez மறுபக்கத்தில் மீதமுள்ள சொற்களை எடுத்துக்கொள்வேன் நான் ஒரு ω2με மற்றும் με வை பெறப் போகிறேன் மேலும் ஒளியின் வேகத்துடன் இது தொடர்புடையது 1c2 எனவே இது ωc2 முன்னதாக நம்முடையது இது ஒரு சிதறல் உறவு போன்றது வேவ் வெக்டர் மற்றும் அதிர்வெண் இடையே ஒரு உள்ள சிதறல் உறவு பிளேன் இல்லாத இடத்தில் என்ன தொடர்பு இப்போது சிதறல் உறவு என்ன இது இப்போது அந்த வடிவத்தின் சிதறல் உறவை எனக்குத் தருகிறது kzhz ezωc எனவே திறம்பட என்ன நடந்தது எனக்கு ஒரு புதிய சிதறல் உறவு கிடைத்துள்ளது வேவ் வெக்டர் மற்றும் அதிர்வெண் இடையேயான உறவு இப்போது சில காரணிகளால் மாற்றப்பட்டுள்ளது என்று சொல்லலாம் எனவே இது இது இயற்பியல் யதார்த்தத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று நீங்கள் கூறலாம் ஏனெனில் இயற்பியல் யதார்த்தத்தில் ex ey ez அனைத்தும் 1 சரிதான் குறைந்தபட்சம் நாம் சொல்லக்கூடியது என்னவென்றால் நாம் பெற்றவை நிலையானது இப்போது இந்த சமன்பாட்டை இங்கே ஒட்டிக்கொள்வோம் இங்கேயே ωc2 போய் கொண்டு இருக்கும் இப்போது 3D க்குச் செல்வோம் நாங்கள் செய்தது 1D வழக்கில் இருந்தது அங்கு ஒரே ஒரு முறை மட்டுமே hz இருந்தது ஆனால் பொதுவாக மன்னிக்கவும் ஒரு kz அது ஒரு திசை அலை ஆனால் பொதுவாக kx ky kz இல் முடியும் இது ஒரு 3D அலை எனவே பின்னர் என்ன நடக்கும் எனவே கணிதத்தை செய்யாமல் நீங்கள் உள்ளுணர்வாக என்ன எதிர்பார்க்கிறீர்கள் சமன்பாடு 1 எனவே நமக்கு ωc2 எப்போதும் சரியாக தோன்றும் எனவே எனக்கு ஒரு ωc2 இருக்கும் 1D இன் விஷயத்தில் இது kz2ezhz ஆகும் என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் எப்போது என்ன நடக்கும் மாணவர் அண்டர் ரூட் ஆம் எனவே ஒருங்கிணைப்பு நீட்டிப்பு இல்லாத போது என்ன நடந்தது இது இப்போது kx2 ky2 kz2 ஆனது இப்போது என்ன நடக்கும் ωc2kz2 ky2 kx2 எனவே நீங்கள் சென்று அதைப் பெறலாம் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இது நீங்கள் வெளிப்பாட்டைக் பெறுவீர்கள் என்பதை காணலாம் இதை நாங்கள் எங்கள் சமன்பாடு 2 அழைப்போம் இது ωc2 இதை நாம் இலவச இடத்தின் வகை என்று அழைத்தோம் k சதுரம் இல்லை இது சில இயற்பியல் k0 ωc ஆனால் நாம் இதை உண்மை என்று சொல்கிறோம் இது நாம் பெறும் புதிய வெளிப்பாடு எனவே மற்ற இரண்டு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் நான் முதல் இரண்டு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை நான் சரியாகக் கொண்டிருந்தேன் ∇xE மேலும் நாம் சொல்லலாம் எனவே இந்த வெளிப்பாடும் மற்றும் இந்த வெளிப்பாடையும் நான் பதிலீடு செய்கிறேன் இந்த புதிய அலைகளின் அடிப்படையில் நான் E ஐ மாற்றியமைக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் நமக்கு என்ன கிடைக்கும் எனவே அதற்கு முன்பே நீங்கள் ke×E ஐப் பெறுவீர்கள் பின்வருவனவற்றைச் செய்வேன் முன்னாள் இந்த kx எப்போதுமே ஒரு ex மற்றும் hx உடன் வகுக்கத்தில் வலதுபுறமாக வருகிறது என்பதை நாம் கவனிக்கிறோம் எனவே இரண்டு புதிய வேவ் வெக்டர்களை வரையறுக்கிறேன் ke பகுதிக்கு ஒத்த E மற்றும் kh பகுதிக்கு ஒத்த H எனவே நான் செய்வது என்னவென்றால் இதை kx ex ky ey kzez என வரையறுக்கிறேன் எனவே kh நான் அதே வழியில் kx hx ky hy kzhz z என வரையறுப்பேன் இந்த இரண்டையும் மட்டுமே அறிமுகப்படுத்துகிறேன் கணிதத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்குகிறேன் எனவே நான் இந்த இரண்டையும் ஒன்றாக இணைக்கும்போது நான் சமன்பாடு 2 ஐ மீண்டும் எழுத முடியுமா என்ன இது ஏதோவொன்றின் டாட் ப்ரோடுக்ட் போல இருக்கிறதா மாணவர் இந்த இரண்டு வேவ் வெக்டர்களின் டாட் ப்ரோடுக்ட் இதன் பின்னணியில் இருந்த உந்துதல் ωc2 இப்போது kekh ஆகிறது எளிமைப்படுத்தும் மற்றும் உங்கள் முதல் சமன்பாடு ∇xE மொழிபெயர்க்கப்படும் எனக்கு நான் ஒரு விமான வேவ் இருக்கும்போது சுருட்டை பெறும் போது jk க்கு பதிலாக இது எளிமையாக்கப்படும் எனவே இது வெறுமனே ke×E jωμH ஆக மாறும் j ரத்து செய்யப்படும் இரண்டாவது சமன்பாடு சுருட்டை h எனவே kh×H jωεH என மொழிபெயர்க்கப்படுகிறது நாங்கள் k h யை சரியாக கவனிக்கிறோம் hx hy hz சொற்களைக் கொண்டிருப்பதை எனவே இது ∇h இன் வரையறையை உள்ளடக்கியது இவை ex ey ez இந்த ∇h இல் பிடிக்கப்படுகின்றன எனவே நான் சென்ற புதிய உலகில் இந்த நம்பிக்கையை உருவாக்குகிறேன் எளிமைக்கான அனைத்து சமன்பாடுகளையும் நான் மீண்டும் எழுதுகிறேன் இப்போது சமன்பாடு 2 ஐப் பார்க்கும்போது kx ky kz இன் எந்த வடிவம் இதற்கு ஒரு தீர்வு என்று நான் சொல்ல முடியும் என்று நினைக்கிறீர்களா எனவே சமன்பாடு 2 ஐ விளக்குவதற்கு சிறிது நேரம் செலவிடுவோம் எனவே சமன்பாடு 2 இது kx ky kz மாறிகள் மற்றும் ex ey ez ஆகிய மாறிகள் ஒரு முப்பரிமாண சமன்பாடு ஆகும் இவை அனைத்தும் நான் தேர்ந்தெடுக்கும் சில எண்கள் எனவே சமன்பாடு 2 உங்களுக்கு எதை நினைவூட்டுகிறது இது ஒரு நீள்வட்டத்தின் சமன்பாடு இந்த நீள்வட்டமானது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளின் முழு குடும்பத்தையும் e's மற்றும் h's இன் வெவ்வேறு மதிப்புகளுக்காக எனக்குத் தருகிறது அந்த நீள்வட்டம் ஒரு வட்டமாக அல்லது இங்கே ஒரு கோளமாக மாறும்போது பிஸிக்கல் உண்மை என்று அழைக்கப்படுகிறது எனவே நீள்வட்டம் அல்லது நீள்வட்டத்திற்கான தீர்வை எழுதுவதற்கான மிக எளிய அளவுரு வழி உள்ளது நீங்கள் பயன்படுத்தினால் துருவ ஆயத்தொலைவுகள் எனவே இதை நீங்கள் முன்பு பார்த்திருக்கலாம் எனவே நான் இதை எழுத முடியும் kxk0 ex hx sin θ cosϕ எனவே நான் சொல்வது வலது புறம் என் முழு ஒமேகா c முழு சதுரமாகும் இது நான் k02 மற்றும் ex hy என்று அழைக்கிறேன் அது மற்றும் sin θ cosϕ அரை பெரிய அச்சின் நீளம் போன்றது இதேபோல் kxk0 ex hx sin θ cosϕ இப்போது இது இருக்க வேண்டும் kzk0 ez hz cosθ எனவே இப்போது இந்த தீர்வு உண்மையில் PML இன் இதயத்தில் பொய் சொல்லப் போகிறது எனவே இப்போது அது அப்படித் தெரியாததால் நாம் சில e's மற்றும் h's களை அறிமுகப்படுத்தி இந்த மேக்ஸ்வெல்லின் புதிய மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளைத் தீர்த்து வைத்துள்ள சில நம்பிக்கை உலகத்தை நாங்கள் செய்துள்ளோம் என்று தோன்றுகிறது ஆனால் இந்த முடிவை இதைப் பார்ப்போம் எனவே முதலில் ஒரு பிட் குறியீட்டை நான் அமைத்தால் ex hx ey hy ez hz இது ஒரு பொருந்தக்கூடிய ஊடகம் என்று அழைக்கப்படுகிறது இது வெறும் சொற்களஞ்சியம் இப்போது சிக்கலை மிகவும் பொதுவான வழியில் முன்வைத்து நான் எங்கு செல்ல விரும்புகிறேன் என்று பார்க்க ஆரம்பிக்கிறேன் எனவே நான் மின் அளவுருக்களை காந்த அளவுருக்களுக்கு சமமாக மாற்றும்போது அதை பொருந்தக்கூடிய ஊடகம் என்று அழைக்கிறேன் அது வெறும் சொற்களஞ்சியம் ஆனால் மிக முக்கியமான முடிவு இங்கே இப்போது எல்லா e களும் எல்லா h களுக்கும் சமம் எனவே இந்த மூன்று தீர்வுகளில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே எடுத்துக்காட்டாக இந்த தீர்வு இங்கே அது என்னவாகும் koezcosθ அதுதான் இது இந்த பொருந்திய நடுத்தர நிலையில் மற்றும் பொதுவாக இந்த வேவ் வெக்டர்களை wave vectors எதிர்பார்க்கிறோம் எனவே இவை வேவ் வெக்டர்கள் மற்றும் அவை e jkr உடன் ஒத்திருக்கும் நாங்கள் மூன்று உண்மையான எண்களின் கலவையாக k ஐ சிந்திக்கப் பழகிவிட்டோம் அது ஒரு குறிப்பிட்ட திசையில் பயணிக்கும் ஒரு அலையை எனக்குத் தருகிறது இப்போது கேள்வி இதுதான் நாம் ez யை சிக்கலானதாக மாற்றினால் என்ன நடக்கிறது என் kz க்கு என்ன நடக்கும் எனவே பொருந்திய ஊடகத்திற்கு இது எனது kz ஆகும் மாணவர் சரி அது என்னவாக மாறும் எனவே நான் அப்படிச் சொல்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் ez p jq என்று சொல்வோம் பின்னர் ஒரு வேவ் e jkzz இருந்த வடிவத்தில் மற்றும் e jkoezcosϴ z ஆகிறது இப்போது kz ஐ நான் இங்கிருந்து மாற்றுகிறேன் இந்த koezcosϴ z ஆக மாறுகிறது அது e jkopcosϴ ze jkoqcosϴ zமாறுகிறது அதற்கு என்ன பொருள் மாணவர் அழுகும் இது ஒரு அழுகும் அலை எனவே இது வேறுவிதமாகக் கூறினால் ஒரு வெளிப்படையான வேவ் ஆகவே நான் இங்கிருந்து விளக்க முயற்சிக்கும்போது இப்போது நான் சொல்வது என்னவென்றால் என் விளக்கம் என்னவென்றால் ஒருங்கிணைப்பு நீட்சி என்பது ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்கு அல்லது ஒரு அலைவரிசையை குறிக்கும் நான் சரியான e's தேர்ந்தெடுப்பதன் மூலம் நான் e's சில எண்களாக இருக்க விரும்பினால் நான் எப்போதுமே ஒரு ட்ராவெல்லிங் வேவ்ஸ் யை பெறுவேன் ஆனால் நான் சிக்கலானதாக இருப்பதைத் தேர்ந்தெடுத்தால் நான் ஒரு தெளிவான அலையை சரியாகப் பெற முடியும் ஆகவே நீட்டிப்பதை ஒருங்கிணைக்கும் இரண்டு விளக்கங்களுக்கிடையேயான தொடர்பு இதுதான் எனவே இதனால்தான் நான் சொன்னேன் இது சமன்பாடு 2 க்கு ஒரு தீர்வாகும் இது PML இன் இதயத்தில் உள்ளது ஏனெனில் ஒருங்கிணைப்பு நீட்சி என்று அழைக்கப்படுவதன் மூலம் வேவ்கள் பரவலாக இருக்கும் ஒரு ஊடகத்தை திறம்பட உருவாக்குகிறேன் மேலும் ஒவ்வொரு திசையிலும் எனக்கு சுயாதீனமான கைப்பிடிகள் இருப்பதை நீங்கள் காணலாம் x இல் எனக்கு ex உள்ளது y இல் எனக்கு ey உள்ளது z இல் எனக்கு ez எனவே அது எதை ஒத்துள்ளது அனிசோட்ரோபிக் பரப்புதல் ஏனெனில் ஒவ்வொரு திசையிலும் பரப்புதல் மாறிலி வேறுபடுகிறது அவற்றில் ஒவ்வொன்றின் மீதும் எனக்கு கட்டுப்பாடு உள்ளது எனவே இது உண்மையில் அனிசோட்ரோபிக் லாஸி ஊடகம் எனவே ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டுள்ளேன் இவை இங்கே PML ன் இரண்டு விளக்கங்கள் அது எப்படி வருகிறது என்பதை நீங்கள் நேரே பார்க்க முடியும் மேலும் நான் டென்சர்கள் அல்லது இதுபோன்ற விஷயங்களைச் சமாளிக்க வேண்டியதில்லை எனக்கு கிடைத்தது எங்கள் வழக்கமான மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் மற்றும் ஆயங்களை சரியாக நீட்டித்தல் எனவே இது PML இன் கொள்கை மீதமுள்ள அனைத்தும் விவரங்கள் அதன் z முதல் kz இல் இருப்பதால் அது z என்று உங்களுக்குத் தெரியும் மாணவர் எங்கே மாணவர் இந்த சமன்பாடு இங்கே நான் எழுதிய இரண்டாவது வரி x மாணவர் இது இன்னும் z x என்பது போல் தெரிகிறது நீங்கள் இந்த இரண்டு பையன்களையும் குறிக்கிறீர்கள் அதை நாம் பெரிதாக எழுத வேண்டும் முன்னாள் ex தொகுதிகள் 1 க்கும் குறைவாக இருக்க வேண்டுமா சரி அதை எப்படி வடிவமைப்பது என்பது எனக்குரியது மாணவர் ஏனென்றால் நீங்கள் சரி மிகவும் நல்லது கேள்வி என்னவென்றால் நாம் இதுவரை என்ன செய்தோம் என்பது நாம் e's ஐ h's க்கு சமமாக ஆக்கியுள்ளோம் மேலும் e சிக்கலானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கூறியுள்ளோம் விளக்கம் நஷ்டமான ஊடகம் எனது அடுத்த கேள்வி இப்போது சரி எனக்கு பெரும்பாலான விவரங்கள் வேண்டும் நான் என்ன மதிப்பை அமைக்க வேண்டும் எனவே நான் பிரதிபலிப்பு குணகத்தைப் பார்த்து அதை எவ்வாறு பூஜ்ஜியமாக்குவது என்பதைப் பார்க்க வேண்டும் அதுவே e இன் எந்த மதிப்புகளை அமைக்க வேண்டும் என்று எனக்குத் தெரிவிக்கும் தொகுதிகள் ஒன்றுக்கு மேற்பட்டதை விட ஒன்றுக்கு குறைவானதாக இருக்க வேண்டும் எனவே அடுத்தடுத்து அதற்கு வருவோம்